மாடல்களை எவ்வாறு உருவாக்குவது மல்டிவேரியட் அனாலிசிஸ் பயன்படுத்தி கட்டமைப்புகள் மற்றும் மூலக்கூறு டிஸ்கிரிப்டார்களை உயிரியல் செயல்பாடுகளுடன் தொடர்புபடுத்தலாம் இங்கு இண்டிபெண்டன்ட் வேரியபில்கள் மூலக்கூறு விளக்கிகளாகவும் டிபெண்டன்ட் வேரியபில்கள் உயிரியல் செயல்பாடு விளக்கிகளாகவும் செயல்படுகின்றன இங்குள்ள செயல்பாட்டை கணிக்க வேண்டும் மாற்றக்கூடிய பிற வேரியபில்கள் யாவை ஏனெனில் சோதனை டேட்டாகளிலிருந்து பெறப்பட்ட மதிப்பு அறியப்பட்ட உயிரியல் செயல்பாடுகளை மாற்ற உதவாது அது வேறு ஒன்றாகும் மாற்றக்கூடிய இண்டிபெண்டன்ட் வேரியபில்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது மற்றும் உயிரியல் செயல்பாடுகளுடன் சிறப்பாக பிரதிநிதித்துவப்படுத்த கூடிய வேரியபில்கள் என்ன இதனை வரையறுக்க பல்வேறு வகையான மல்டிவேரியட் அனாலிசிஸ்களை பயன்படுத்தலாம் இந்த வெவ்வேறு டிஸ்கிரிப்டார்கள் மற்றும் உயிரியல் செயல்பாட்டை எவ்வாறு இணைக்க முடியும் ஒரே ஒரு வேரியபில் இருந்தால் கிளாசிக்கல் அணுகுமுறையில் லீனியர் ரிக்ரேஷன் ஏற்ற முறையாகும் y க்கு சமமாக எளிதாக செய்ய முடியுமா மாணவர் mx பிளஸ் mx பிளஸ் c y என்றால் என்ன மாணவர் டிபெண்டன்ட் வேரியபில்கள் இது உயிரியல் செயல்பாடு இந்த m அல்லது இந்த x இது புரோபர்டி m என்றால் என்ன மாணவர் ஸ்லோப் m என்பது ஸ்லோப் c என்பது கான்ஸ்டன்ட் ஒரே ஒரு வேரியபில்கள் இருந்தால் அதிக வேரியபில்களை சேர்க்க விரும்பினால் மல்டிபிள் ரிக்ரேஷன் நுட்பத்தை உருவாக்கலாம் y என்பது xn வரை a0 பிளஸ் a1 x1 க்கு சமம் செயல்பாட்டு பண்புகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள ஒவ்வொரு சேர்மத்திற்கும் ஒரு சமன்பாட்டைப் பெறலாம் ஆனால் தெரியாத கோஎஃபீஷியேன்ட்டை குறைந்த ஸ்கொயர்களின் கொள்கைக்கு பயன்படுத்தலாம் மாடல்களை உருவாக்க கோஎஃபீஷியேன்ட்டை பெற்று அதன்மூலம் புதிய சேர்மத்தின் செயல்பாட்டைப் அறிந்து கொள்ளலாம் இதனை மல்டிபிள் ரிக்ரேஷன் நுட்பத்துடன் எளிதாக செய்ய முடியும் சில நேரங்களில் பண்புகள் நேரடியானவை அல்ல லீனியர் ரிக்ரேஷன் உடன் பொருந்த முடியாது இந்த விஷயத்தில் சில வகையான நான் லீனியர் நுட்பங்களையும் பயன்படுத்தலாம் மேலும் பல்வேறு வகையான மெஷின் லேர்னிங்கையும் பயன்படுத்தலாம் பல்வேறு வகையான மெஷின் லேர்னிங்கை பற்றி பின்னர் விவாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக நியூரல் நெட்வொர்க்குகள் சப்போர்ட் வெக்ட்டார் மெஷின்கள் ட்ரெய்னிங் டேட்டாவை இங்கே வைத்திருக்க முடியும் இந்த மெஷின் லேர்னிங் நுட்பங்களை அனைத்து ஃபீச்சர்களுக்கும் மற்றும் அதன் செயல்பாட்டிற்கும் பொருத்த முயற்சித்தால் தேவையான அனைத்து டேட்டாகளும் கிடைக்கும் செயல்திறனை மதிப்பீடு செய்து அது நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து இல்லையெனில் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு இந்த வகை ஃபீச்சர் பெறப்பட்ட செயல்திறனுக்கான கருத்தை வழங்கலாம் மெஷின் லேர்னிங்கில் உகந்த ஃபீச்சர்களை பெற முடிந்தால் உகந்ததாக இருக்கும் சிறந்த செயல்திறனைப் பெறலாம் மெஷின் லேர்னிங் நுட்பங்களை பின்வரும் வகுப்புகளில் விவாதிப்போம் QSAR இன் பல்வேறு விதிகள் யாவை எடுத்துக்காட்டாக 100 டேட்டா இருந்தால் அதன் செயல்பாட்டை தொடர்புபடுத்த 50 வேரியபில்கள் பயன்படுத்தலாம் எனினும் அதை செய்ய ஏதேனும் விதிகள் உள்ளதா பொதுவாக டேட்டா தொகுப்பைப் பயன்படுத்த அவற்றின் டிஸ்கிரிப்டார்களை விட குறைந்தது 5 மடங்கு சேர்மங்களைக் கொண்டிருக்கலாம் இல்லையெனில் பொருத்தத்தின் காரணமாக ஏற்படும் பல்வேறு டிஸ்கிரிப்டார் டேட்டாவை பொருத்தலாம் இது பயிற்சி தொகுப்பிற்கு வேலை செய்யும் ஆனால் சோதனை தொகுப்பு அல்லது பிளைன்ட் தொகுப்பிற்கு தோல்வியடையும் மாடல்களையை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய சோதனை டேட்டாகளுடன் ஒப்பிடுகையில் இந்த டிஸ்கிரிப்டார்கள் அல்லது ஃபீச்சர்கள் முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் பின்னர் 0 மாறுபாட்டைக் கொண்ட வேரியபில்கள் தனித்துவமான தகவல்கள் இல்லாத வேரியபில்களை அகற்ற வேண்டும் சில நேரங்களில் ஃபீச்சர் உள்ள எந்த தகவலும் இல்லாத அல்லது செயல்பாடுகளுடன் எந்த உறவும் இல்லாத சில வேரியபில்களையும் அகற்ற வேண்டும் ஏனெனில் உயிரியல் செயல்பாட்டை தொடர்புபடுத்த குறிப்பிட்ட ஃபீச்சர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை விளக்க முடியாது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த QSAR மாடல்களைப் பார்த்தால் இறுதி மாடலில் மிக முக்கியமான 3 முதல் 5 டிஸ்கிரிப்டர்கள் இருந்தால் அவற்றைக் கொண்டு சிறந்த ஃபீச்சர்களை உடைய துணைக்குழுக்கள் உருவாக்கலாம் இறுதியாக 3 முதல் 5 டிஸ்கிரிப்டார்களுடன் கோரிலேட் ஆகும் பண்புகளை நீக்கினால் மாடல்களை நன்றாக விளக்க முடியுமா என்பதை பார்க்கலாம் எந்த குறிப்பிட்ட மாடல்களையும் உருவாக்கும்போது QSAR க்கு பல விதிகள் உள்ளன பின்னர் QSAR மாடல்களை எவ்வாறு மதிப்பிடுவது ஒரு மாடலை உருவாக்கினால் மாடல்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய வேண்டும் QSAR இல் உள்ள செயல்திறனை பகுப்பாய்வு செய்ய அல்லது மதிப்பீடு செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன அதில் ஒன்று கோரிலேஷன் கோஎஃபீஷியேன்ட் ஆகும் இரண்டு வேரியபில்கள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் தொடர்புடையவை என்பதை தெரிவிக்கும் ஒன்று x சோதனை மற்றும் y பிரிடிக் செய்யப்பட்டது என்பதை அறிய இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் பொதுவாக r மதிப்பு என்ன r மதிப்புகளின் வரம்பு என்ன மாணவர் மைனஸ் 1 முதல் பிளஸ் 1 வரை மைனஸ் 1 முதல் பிளஸ் 1 வரையிலான வரம்புகள் அது மைனஸ் 1 ஆக இருந்தால் அவை நேர்மாறான தொடர்புடையதாகவும் பிளஸ் 1 ஆக இருந்தால் சாதகமான தொடர்புடையதாகவும் மற்றும் அது 0 ஆக இருந்தால் தொடர்பற்றதாகவும் இருக்கும் எடுத்துக்காட்டாக 0 7 அல்லது 0 8 எண்களைப் பொறுத்து முன்னறிவிக்கப்பட்ட சோதனை மதிப்புகள் இவற்றுடன் எவ்வளவு தூரம் தொடர்புடையவை என்பதை சரிபார்க்கலாம் இது மாடல்களை சரியானதா இல்லையா என்பதை தெரிவிக்கும் எவ்வளவு தூரம் புதிய மாடல்களை நம்ப முடியும் ரூட் மீன் ஸ்கொயர் எர்ரர் எவ்வாறு பெறுவது பிரடிக்டட் சோதனை ஒன்றில் பிரடிக்டட் மதிப்புகள் 10 0 மற்றும் 11 0 மற்றும் சோதனை மதிப்புகள் 9 1 9 2 12 7 மற்றும் 11 6 உள்ளது இதில் ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன் எவ்வாறு பெறுவது மாணவர் எர்ரர் கணக்கிட்டு பெறலாம் முதல் எர்ரர் என்ன இது 10 மைனஸ் 1 இது 1 ஸ்கொயர் 1 பிளஸ் இரண்டாவது ஒன்று 0 1 எனவே 0 01 மற்றும் மூன்றாவது ஒன்று 1 21 எனவே 2 22 ஐச் சேர்க்கவும் இது 3 ஆல் வகுக்கப்படுகிறது மாணவர் 3 இது 0 74 க்கு சமம் எனவே இது 0 9 0 8 க்கு சமம் மாணவர் 0 மாணவர் 0 இது 1 என்பதால் பார்க்கலாம் இது 1 1 எனவே மாடல்களில் பயன்படுத்தப்படும் எல்லா டேட்டாவிலும் சமநிலையைக் காணலாம் இதிலிருந்து RMSE ஐக் கணக்கிடலாம் மற்றும் கட் ஆப் மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் இதன் மதிப்பு 1 க்கும் குறைவாக அல்லது 0 5 க்கும் குறைவாக இருந்தால் டேட்டா அளவைப் பொறுத்து அல்லது உண்மையான மதிப்புகளைப் பொறுத்து மாறுபடும் எடுத்துக்காட்டாக இந்த 0 8 உடன் 10 9 ஐச் சுற்றியுள்ள உண்மையான மதிப்புகள் இருந்தால் டீவியேஷன் எத்தனை சதவீதம் 10 சதவீதம் மாணவர் 8 சதவீதம் 8 சதவீத டீவியேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சில நேரங்களில் இந்த மதிப்புகள் குறைவாக இருக்கும் இந்த டீவியேஷன் பெறும் மதிப்பிற்கு அதிகமாக இருக்கும் சதவீதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் கணிக்கப்பட்ட மதிப்புகள் இந்த டேட்டாவோடு தொடர்புடையதா என்பதைப் பார்க்க வெவ்வேறு நடவடிக்கைகளைப் பயன்படுத்த வேண்டும் n மாடல் அளவைக் காணலாம் இங்கே x மற்றும் y ஆகியவை கணிக்கப்பட்ட சோதனை மதிப்புகள் ரூட் மீன் ஸ்கொயர் எர்ரர் பெறலாம் இந்த சோதனைத் டேட்டாவோடு எவ்வளவு தூரம் பொருந்துகிறது என்பதை இது தெரிவிக்கும் பிறகு செயல்திறனை எவ்வாறு சரிபார்க்கலாம் செயல்திறனை சரிபார்க்க பல்வேறு வழிகளைப் பயன்படுத்தலாம் டேட்டாத்தொகுப்பை பயிற்சி தொகுப்பு மற்றும் டெஸ்ட்செட்டாக பிரிக்கலாம் வேறுபட்ட டேட்டா இருந்தால் இதை சோதனை பயிற்சியாகப் பயன்படுத்தலாம் மாடல்களை உருவாக்க பயிற்சியின் டேட்டாவைப் பயன்படுத்தலாம் மேலும் புதிய டேட்டாவைச் சோதிக்க மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் பல்வேறு சதவீத எண்களை பயன்படுத்தலாம் உதாரணமாக இங்கே 80 சதவிகிதம் அல்லது 20 சதவிகிதம் அல்லது 90 10 அல்லது 70 சதவிகிதம் பல்வேறு விகிதாச்சாரத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான பயிற்சியினாலும் ஃபீச்சர்களை கைப்பற்ற முடியுமா மீதமுள்ள நிகழ்வுகளை அதிக நம்பகத்தன்மையுடன் கணிக்க முடியுமா என்பதையும் பார்க்கலாம் வெளிப்புற சோதனையையும் செய்ய முடியும் பின்னர் மாடல்கள் நன்றாக வேலை செய்கிறதா இல்லையா என்று மதிப்பீடு செய்யலாம் இது பொதுவாக பயன்படுத்தப்படும் கிராஸ் வேலிடேஷன் ஆகும் இது N மடங்கு கிராஸ் வேலிடேஷன் என்று அழைக்கப்படுகிறது N குழுக்களில் அமைக்கப்பட்ட டேட்டாவை வகைப்படுத்தி N மைனஸ் 1 குழுவை பயிற்சியாக சோதனைக்கு எடுத்துக் கொள்ளலாம் அது 10 மடங்கு கிராஸ் வேலிடேஷன் என்றால் 10 குழுக்களாக உருவாக்கலாம் அல்லது 5 மடங்கு கிராஸ் வேலிடேஷன் இருந்தால் 1 2 3 4 5 ஆகும் இதை பயிற்சிக்காகவும் சோதனைக்காகவும் பயன்படுத்தலாம் முதல் பயிற்சிக்கு 1 2 3 4 மற்றும் 5 சோதனைக்கு இரண்டாவது பயிற்சிக்கு 2 3 4 5 மற்றும் 1 சோதனைக்கு என்று எடுத்துக்கொண்டால் அதேபோல் எத்தனை முறை மீண்டும் செய்ய வேண்டும் 5 முறை மீண்டும் செய்து பின்னர் இது கொடுக்கும் சராசரியை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் ஒரு முறையை எவ்வளவு தூரம் பிரடிக்ட் செய்ய முடியும் மீண்டும் மாடல்களை எடுத்து 5 மடங்கு கிராஸ் வேலிடேஷன் எடுக்க வேண்டும் வித்தியாசமாக இருக்கும் மாடல்களை எவ்வாறு செய்ய முடியும் பல முறை மற்றும் கிட்டத்தட்ட எல்லா நேரங்களிலும் மீண்டும் செய்து கணக்கிட வேண்டும் இதேபோன்ற செயல்திறனைப் பெற்றால் இந்த முறை நம்பகமானது என்பதை காணலாம் மேலும் இந்த சேர்மங்களில் ஏதேனும் ஒன்றைக் கணிக்க மாடல்களை பயன்படுத்தலாம் இப்போது சில ஆய்வுகளைக் பார்க்கலாம் இங்கே வெவ்வேறு சேர்மங்களை கொண்டிருந்தால் வெவ்வேறு 25 சேர்மங்கள் IC50 மதிப்பு மைக்ரோமோலரில் அறியப்படுகிறது இது எபிடெர்மல் குரோத் ஃபேக்டர் ரிசப்பட்டார்க்கு எதிரானது இது நன்கு அறியப்பட்ட ஆன்கோஜீன் மற்றும் அதன் மியூட்டேஷன் மற்றும் ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆகியவை புற்றுநோய் வகைகளில் அடிக்கடி காணப்படுகின்றன இது மிகவும் முக்கியம் ஆகும் பல்வேறு வகையான இன்ஹிபிட்டார்களை வடிவமைப்பது மிகவும் முக்கியம் அதற்கான மதிப்புகள் EGFR க்கு எதிரான 25 சேர்மங்கள் ஆகும் இப்போது 25 சேர்மங்கள் மற்றும் IC50 மதிப்பு மைக்ரோமோலரில் கணக்கிட வேண்டும் புதிய சேர்மங்கள் இருந்தால் எந்தவொரு பண்புகளையும் பயன்படுத்தி இந்த IC50 மதிப்புகளை கணிக்க முடியுமா ஏனெனில் லிட்றச்சரில் பல சேர்மங்கள் கிடைக்கின்றன லிட்றச்சரில் குறிப்பிடப்பட்டதை தவிர வேறு எந்த சிறந்த சேர்மங்களையும் அடையாளம் காண முடியுமா 1 D டிஸ்கிரிப்டர் 2 D டிஸ்கிரிப்டர் அணு வகை log P மூலக்கூறு ரெப்ராக்டிவிட்டி 3 D டிஸ்கிரிப்டர்கள் என பல்வேறு வகையான QSAR ஐ காணக்கூடிய ஃபீச்சர்களை பெறக்கூடிய பல்வேறு வகையான பாராமீட்டர்கள் ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் எனவே பேடெல் அல்லது வ்லைஃப் அல்லது பவர் MV போன்ற வெவ்வேறு மென்பொருள் முறைகள் பற்றி விவாதித்தோம் சேர்மங்களை அதன் ஃபைல் வடிவத்தில் கொடுத்தால் அல்லது மூலக்கூறு ஃபார்முலா உடன் அல்லது கட்டமைப்பு ஃபார்முலா உடன் எல்லா டேட்டாவையும் தரும் இங்கே பார்த்தால் சோதனை மதிப்புகள் P1 ஐ வைத்திருக்க முடியும் P2 என்பது வெவ்வேறு புரோபர்டி மதிப்புகள் பின்னர் முதல் புரோபர்டி எடுத்துக் கொண்டால் பார்ட்டிஷன் கோஎஃபீஷியேன்ட் மூலம் எவ்வாறு கணக்கிடுவது இங்கே இது அக்வஸ் பிராந்தியத்தில் ஒரு X மற்றும் இது ஆக்டானோல் ஆகும் இது ஆக்டானோல் அக்வஸ் பார்ட்டிஷன் கோஎஃபீஷியேன்ட் ஹைட்ரோபோபசிட்டி போன்ற பதிவு P மதிப்புகளை வரையறுக்கிறது பார்ட்டிஷன் கோஎஃபீஷியேன்ட் என்பது ஆக்டோனோலில் உள்ள கான்ஸ்டிடியூஷனல் சேர்மத்தின் விகிதமாகும் இது ஆர்கானிக் சால்வெண்ட் ஆக்டானோல் எத்தனால் மற்றும் தண்ணீரைப் பொறுத்தவரை பார்ட்டிஷன் கோஎஃபீஷியேன்டை வழங்கும் இதை எவ்வாறு கணக்கிடுவது உதாரணமாக இங்கே சேர்மங்களை கொடுத்தால் இது CH3 உடன் பென்சீன் வளையம் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இணைக்கப்பட்ட ஃப்ளோரைன்கள் என்பதனை கணக்கிட உதவும் பதிவு P ஐ எவ்வாறு கணக்கிடுவது சில துண்டுகளிலிருந்து மதிப்புகளைப் பெறலாம் இது ஒரு பேரண்ட் சேர்மங்களில் இருந்து CH3 அல்லது ஃவுளூரின் மற்றும் பிற துண்டுகளை காணலாம் இப்போது பென்சீனைப் பார்த்தால் இது பேரண்ட் சேர்மம் 2 5 ஆகும் log P 2 5 சோதனை ரீதியாக அறியப்பட்ட மற்றும் மெத்தில் குழு ஆகும் இது CH 3 குழு 0 6 க்கு சமம் மற்றும் ஃவுளூரின் இது மைனஸ் 0 4 மற்றும் வெவ்வேறு கன்பர்மேஷன் ஆர்த்தோவில் உள்ள ஃப்ளோரின் அணுவின் fi மெத்தில் குழுவிற்கு P அல்லது பேரண்ட் சேர்மங்களை மற்றும் இது தனிப்பட்ட துண்டுகளுக்கு நிகரானது இந்த வெவ்வேறு குரூப்களுக்கு இன்ப்ளூயன்ஸ் செய்து பேரண்ட் சேர்மங்களுக்கு பென்சீன் 2 5 வழங்கப்படுகிறது மற்றும் தனிப்பட்ட சேர்மங்கள் CH 3 மற்றும் F 6 பிளஸ் 0 4 ஐ Fij காரணமாக கொடுக்கப்படும் மைனஸ் 0 3 இறுதியாக இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பின் விஷயத்தில் 2 4 இன் மதிப்பைப் பெறலாம் அதேபோல் எந்த சேர்மங்களுக்கும் கோர் உருவாக்க முடியும் பின்னர் அனைத்து பகுதிகளையும் பெறலாம் இந்த வெவ்வேறு குழுக்களிடையே Fij மதிப்புகளைப் பெறலாம் இறுதியாக பதிவு P ஐப் பெற இந்த மதிப்புகளின் கூட்டுத்தொகை குறிப்பிட்ட சேர்மத்திற்கான பதிவு P ஐ வழங்கி கணக்கிடலாம் மோலார் ரெப்ராக்டிவிட்டி பெற இது மற்றொரு எடுத்துக்காட்டு மாடல்களுக்கு ரெப்ராக்டிவிட்டி எவ்வாறு பெறுவது ஒரு மூலக்கூறின் மொத்த போலரிசபிலிடி அளவீடு ஆகும் இந்த சமன்பாட்டை MR மோலார் ரெப்ராக்டிவிட்டிக்கு பயன்படுத்தலாம் இந்த n ஸ்கொயர் மைனஸ் 1 ஐ n ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல் மல்டிபிளைட் செய்து மூலக்கூறு எடையை டென்சிட்டியால் பெருக்க கிடைக்கும் மதிப்பு ஆகும் இது ஒரு கரக்ஷன் ஃபேக்டர் போலரைசேஷன் ஆகும் இதன் n என்பது இன்டெக்ஸ் ரெப்ராக்சன் ஆகும் ரெப்ராக்சன் இன்டெக்ஸ் அறியப்பட்ட சேர்மங்களுக்கு எடையை கொடுக்கக்கூடிய டென்சிட்டியால் வால்யூம் பயன்படுத்தி காணலாம் AICAR சேர்மங்களை தி அமினோயிமிடாசோல் 4 கார்பாக்ஸமைடு ரிபோநியூக்ளியோடைடு இந்த n ஐ 0 81 க்கு சமமாகக் காணலாம் ஏனெனில் இது இன்டெக்ஸ் ரெப்ராக்சன் குறியீடாகும் ரெப்ராக்டிவ் இன்டெக்ஸ் குறியீட்டை அனைத்து சேர்மங்களுக்கும் அறிந்து கொள்ளலாம் 0 81 ஸ்கொயர் மைனஸ் 1 பின்னர் இந்த அளவை 58 47 ஆகக் காணலாம் இதனை வகுத்தால் இறுதியாக மதிப்பை 67 097 ஆகப் பெறலாம் n சமம் 0 81 என்று தெரியும் எனவே மாற்று மதிப்புகளைப் மற்றும் சேர்மங்களின் அளவைப் பயன்படுத்தலாம் இறுதியாக MR ஐ 67 097 க்கு சமமாகப் பெறலாம் அதேபோல் எந்த சேர்மங்களுக்கும் பாராமீட்டர்கள் தெரிந்தால் கணக்கிடலாம் எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் புரிந்துகொள்வது நல்லது ஃபீச்சர்களைப் பெற மென்பொருளைப் பயன்படுத்தலாம் இல்லையெனில் சில எண்களைப் பெற ஒரு வகையான பிளாக் பாக்ஸ் மூலம் சில எண்களை பெறலாம் ஆனால் அந்த எண்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை எனவே அவை எண்களை எவ்வாறு பெறுகின்றன என்பதைப் புரிந்து கொள்ள குறைந்தபட்சம் சில சேர்மங்களுக்கு பெற வேண்டும் மற்றும் இது மென்பொருளிலிருந்து பெறும் டேட்டாகளுடன் பொருந்துமா என்பதைப் பார்க்க வேண்டும் மதிப்புகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதை பார்த்தால் அது ஏன் அதிகமாக உள்ளது அல்லது ஏன் குறைவாக உள்ளது என்பதை பொறுத்து QSAR சமன்பாடுகளை விளக்கலாம் வெவ்வேறு மதிப்புகளுக்கு மாறல் ரெப்ராக்டிவிட்டி log P மற்றும் அனைத்து விவரங்களையும் கொண்டிருக்கலாம் எனவே இவை பல்வேறு டிஸ்கிரிப்டார்கள் மற்றும் IC50 மதிப்புகளை கொண்டுள்ளன இப்போது 1 ஐ மட்டுமே எடுத்துக் கொண்டால் இதன் ஒரு பிராப்பர்ட்டியை எந்தவொரு பிராப்பர்ட்டி உடன் தொடர்புபடுத்தலாம் இங்கே இந்த எலக்ட்ரானிக் பிராப்பர்ட்டிகளில் ஒன்றை அல்லது டோபோலாஜிக்கல் மதிப்புகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தி இந்த சோதனை மதிப்புகளை பொருத்தலாம் பின்னர் எந்தவொரு புதிய சேர்மங்களுக்கும் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி IC50 மதிப்புகளை கணிக்க முடியும் இங்கே IC 50 மற்றும் கணிக்கப்பட்ட IC 50 ஆகியவற்றைக் கவனித்தால் அவைகளில் சில நல்ல உறவைக் மற்றும் நல்ல உடன்பாட்டைக் கொண்டிருக்கின்றன சில சந்தர்ப்பங்களில் அது இல்லை என்றாலும் மிகவும் நல்லது உதாரணமாக சோதனை ரீதியாக 3 7 மற்றும் கணிக்கப்பட்ட ஒன்று 0 8 எனவே இந்த விஷயத்தில் இதை நன்கு கணிக்க முடியவில்லை ஆனால் இதில் பல நிகழ்வுகளைக் காணலாம் இதனை ஒரு வரியில் மிக நெருக்கமாக வைக்கவும் அவற்றில் சில நெருக்கமாக உள்ளன சில மிக தொலைவில் உள்ளன குறிப்பிட்ட பிராப்பர்ட்டி உடன் பொருந்த முடியாத அவுட்லயர்களுக்கு எந்த பிராப்பர்ட்டிகளையும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு பிராப்பர்ட்டிகளுக்கும் பகுதியளவு தகவல்களை மட்டுமே வழங்க முடியும் ஏனெனில் முழு சேர்மங்களும் எந்தவொரு குறிப்பிட்ட பிராப்பர்ட்டியையும் சார்ந்தது அல்ல இதிலிருந்து ஒவ்வொரு பிராப்பர்ட்டிகளுக்கும் மட்டுமே சில வகையான தகவல்களைப் பார்க்க முடியும் இந்த பிராப்பர்ட்டியில் குறைந்தபட்சம் 1 6 இன் டீவியேஷன் பெறலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்கள் ஆம் எனவும் ஆனால் சில சந்தர்ப்பங்கள் இல்லை எனவும் சாத்தியபடுகின்றன இந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக பிராப்பர்ட்டி P1 க்கு சில தகவல்கள் உள்ளன மேலும் P2 குறிப்பிட்ட சேர்மங்களின் வேறு சில தகவல்களை அறிய உதவும் இந்த இரண்டு பண்புகளையும் சேர்த்தால் ஒன்றினை பயன்படுத்துவதை விட செயல்பாட்டை சிறப்பாக கணிக்க முடியும் வெவ்வேறு பிராப்பர்ட்டி மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் மற்றும் வெவ்வேறு சேர்ம பண்புகளின் அடிப்படையில் IC 50 ஐ வெளிப்படுத்த முடியுமா என்று சரி பார்த்து அதனை ஒன்றாக இணைக்க முடியுமா என்று பார்க்கலாம் இங்கே P 1 P 2 மற்றும் P 3 மூன்று வெவ்வேறு பண்புகளை கோஎஃபீஷியேன்ட்களுடன் சமன்பாட்டை கண்டால் இது கவனிக்கப்பட்ட மற்றும் கணிக்கப்பட்ட IC50 மதிப்புகள் ஆகும் அவைகளில் அதிகமானவை டிரன்ட் வரிக்கு மிக அருகில் உள்ளன இதனுடன் ஒப்பிட்டு சில பண்புகளை இணைக்கும்போது மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்த முடியும் ஜாக் நைப் சோதனையுடன் சரிபார்க்க வேண்டும் இதில் n டேட்டா இருந்தால் மைனஸ் 1 பயிற்சிக்கு மற்றும் சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது 10 முறை வரை செய்து சோதனை டேட்டாகளுக்கான தொடர்பு தூரம் அல்லது ஜாக் நைப் சோதனைகளுடன் பெறப்பட்ட தூரம் எவ்வளவு என்பதைப் கண்டறியலாம் இது மிகவும் நெருக்கமான பயிற்சி சோதனைத் தொகுப்பிற்குச் சென்றால் அவற்றில் சில நெருக்கமாக உள்ளன ஆனாலும் பல சேர்மங்கள் வெகு தொலைவில் உள்ளன என்பதை காணலாம் அதாவது எல்லா டேட்டாவையும் பயன்படுத்தினால் பொருத்த முடியும் ஏனெனில் கோஎஃபீஷியேன்ட் டேட்டாவுக்கு பொருந்தும் மிகவும் மாறுபடும் சேர்மங்களை எடுத்துக் கொண்டால் பொருத்த முடியாது இந்த விஷயத்தில் மற்ற பாராமீட்டர்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட சேர்மங்களை கைப்பற்றி மாடல்களை வரையறுத்து சிறந்த சமன்பாடுகளைப் பெறலாம் மற்றொரு உதாரணம் கோலின் கைனேஸ் இன்ஹிபிட்டார்கள் பொதுவான கோரினை கொண்டுள்ளன கோர் பொதுவானது மற்றும் வெவ்வேறு R குழுக்கள் உள்ளன 39 சேர்மங்களுக்கான பல்வேறு R குழுக்கள் IC50 மதிப்புகள் உள்ளன இதை எப்படி செய்வது இதில் ஒரு போர்ஸ் பீல்டு சார்ந்த முறைகளை உருவாக்க வேண்டும் அவை எலக்ட்ரோஸ்டாடிக் ஆற்றல்களை 6 12 பிளஸ் கூலொம்ப் ஆற்றலாகப் பயன்படுத்துகின்றன இந்த வகை இன்ஹிபிட்டார்களில் அதிக துல்லியத்துடன் கணிக்கப்பட்ட செயல்பாட்டைப் பொறுத்து சோதனைச் செயல்பாட்டைக் கணிக்க முடியும் அடுத்ததாக ஒரு முக்கியமான உதாரணம் Bcl 2 இன்ஹிபிட்டார்கள் ஆய்வகத்தில் ஏன் Bcl 2 இது B செல் லிம்போமாவைக் குறிக்கிறது மேலும் இது பல வகையான புற்றுநோய்களுக்கும் ஒரு காரணம் கிராஃப்பில் பல்வேறு வகையான புற்றுநோய்கள் இருப்பதை காணலாம் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் அல்லது புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் பல Bcl 2 ஐ வெளிப்படுத்தும் கட்டிகளின் மிக அதிக சதவீதத்தை காணலாம் எனவே சில மருந்து சேர்மங்களை அமைப்பு இன்ஹிபிட்டார்களாக அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் இது முக்கியமாக ஆல்பா ஹெலிக்ஸ் ஆகும் இந்த Bcl 2 இன் கட்டமைப்பையும் மற்றும் இந்த மாடல்களைகளையும் எவ்வாறு பெறுவது செயலில் உள்ள தளங்களில் கட்டமைப்புகளைப் பார்த்தால் 7 கோர் குழுக்கள் இருப்பதைக் காணலாம் A B C D E F G வெவ்வேறு கோர் குழுக்கள் அவை அப்போகோசைபோல் அல்லது குயினோலோன் போன்ற வேறுபட்ட கோர் குழுவை சேர்ந்தவை அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான சேர்மங்களின் செயல்பாட்டைக் காட்டியது எடுத்துக்காட்டாக வகுப்பு A சேர்மங்களுக்கு எதிரான செயல்பாட்டைக் கொண்ட பல சேர்மங்கள் உள்ளன ஒவ்வொரு தொகுப்பிலும் 100 சேர்மங்கள் அல்லது 50 சேர்மங்களின் தொகுப்புகளை எடுத்துக்கொண்டால் இந்த சமன்பாடுகளை பெறலாம் ஆனால் இந்த குழுக்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் சிறந்த வெவ்வேறு கோர்ஸ்களையும் பண்புகளையும் கொண்டிருப்பதால் நன்றாக வேலை செய்யாது ஏனெனில் செயல்பாடுகளும் வேறுபட்டவை சில நேரங்களில் ஒத்த சேர்மங்கள் வெவ்வேறு செயல்பாடுகள் மற்றும் வெவ்வேறு சேர்மங்கள் வேறுபட்ட செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது கோரினை எடுத்து சமன்பாடுகளைப் பெறுவது மிகவும் முக்கியம் பல்வேறு வகையான ஃபேமிலிகளுக்கான வெவ்வேறு சமன்பாடுகள் உள்ளன அவற்றில் சில பண்புகள் ஒத்தவை மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பண்புகள் முற்றிலும் வேறுபட்டவை எந்தவொரு குறிப்பிட்ட ஃபேமிலியையும் விவரிக்கும் சேர்மங்கள் ஒரு குறிப்பிட்ட பண்புகளை சார்ந்துள்ளது வெவ்வேறு ஃபேமிலிகளுக்கான முடிவுகளை இங்கே பார்த்தால் அது டேட்டாகளின் எண்ணிக்கை ஆகும் இது 27 முதல் 89 வரை இருக்கும் மேலும் டிஸ்கிரிப்ட்டார்களின் எண்ணிக்கையைப் பெறலாம் QSAR விதிகளில் ஒன்று என்ன குறைந்த எண்ணிக்கையிலான டிஸ்கிரிப்டார்களுடன் இறுதியாக மாடல்களை உருவாக்க வேண்டும் 800 மற்றும் 700 டிஸ்கிரிப்டார்களுடன் முடித்திருந்தால் 3 அல்லது 2 டிஸ்கிரிப்டர்கள் மட்டுமே மிக உயர்ந்த கோரிலேஷனை கொண்டிருப்பதைக் காண முடியும் எடுத்துக்காட்டாக இது 0 9 0 9 மற்றும் பெரும்பாலும் 0 9 இது MAE MAE யும் மிக அதிகம் கடைசியாக 5 ஆகும் ஏனெனில் அவை சதவீதத்தில் கொடுக்கின்றன இங்கு இது 5 சதவீதமாகும் இது மைக்ரோ மோலரின் அலகு இந்த விஷயத்தில் MAE குறைவாகவும் தொடர்பு மிக அதிகமாகவும் உள்ளது முன்னறிவிக்கப்பட்ட மதிப்புகள் pIC50 ஐ IC50 லாக்ரிதமிக் எண்ணிக்கை சோதனை மதிப்புகளுக்கு ப்ரீடிக்ட் செய்தால் கணிக்கப்பட்ட மற்றும் சோதனை IC50 மதிப்புகளுக்கு இடையே நல்ல தொடர்பு இருப்பதை காணலாம் அவைகளில் பெரும்பாலானவை வரிசையில் இருப்பதை காணலாம் செயல்திறன் முறை மற்றும் மதிப்பீடு செய்து புதிய சேர்மங்களை கணிக்க முடியும் பின்னர் இது சாத்தியமான சேர்மங்களா அல்லது இல்லையா என்று பார்க்கலாம் இதற்கு FDA இன் சில அங்கீகரிக்கப்பட்ட அறியப்பட்ட சில மருந்துகள் தேவை இது அங்கீகரிக்கப்பட்ட டிரக் ABT 199 மற்றும் ஃபேஸ் ஒன்று கிளினிக்கல் ட்ரையல் மற்றும் ப்ரீகிளினிக்கல் ட்ரையல் ஆகியவற்றில் தேர்வாகி இருக்க வேண்டும் உதாரணமாக பைரசோல் ஃபேமிலி அல்லது அப்ஜோசைபோல் ஃபேமிலி மற்றும் வெவ்வேறு இன்ஹிபிட்டார்கள் அவற்றின் சேர்மங்களுடன் தேவையான பண்புகளை இங்கு பெறலாம் மற்றும் IC50 மதிப்புகளை கணிக்க இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் இது கணிக்கப்பட்ட IC50 மதிப்புகள் மற்றும் சோதனை IC50 மதிப்புகள் இது 2 மற்றும் 3 ஆகும் 44 மற்றும் 60 மற்றும் 20 மற்றும் 49 என்று கூறலாம் அவை மோசமான ஒன்றல்ல கணித்த மதிப்புகளைக் காணலாம் அறியப்பட்ட மருந்துகளுக்கு கூட இந்த சோதனை மதிப்புகளுடன் நன்கு உடன்படும் மாடல் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படவில்லை எனவே இது வேலை செய்கிறது சிங்க் டேட்டாபேஸ்களில் எத்தனை சிங்கை பிரடிக்ட் செய்ய முடியும் மாணவர் 37 மில்லியன் சுமார் 35 மில்லியன் 40 மில்லியன் தொடர்வரிசைகள் பல்வேறு எண்ணிக்கையிலான சேர்மங்களில் பல்வேறு டேட்டாபேஸ்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அல்லது ஒவ்வொரு கோரிருக்கும் சேர்மங்களைப் பெறலாம் சிங்க் டேட்டாபேஸ்கள் மற்றும் வேறு எந்த டேட்டாபேஸ்களிலிருந்து கோர் ஆனது ஒன்றாக இருக்க வேண்டும் வெவ்வேறு வித்தியாசமான மாய்டிகளை கொண்டிருக்கலாம் சிங்க் id மற்றும் வெவ்வேறு ஃபேமிலிகளை கொண்டிருந்தால் கணிக்கக்கூடிய IC50 மதிப்புகளைக் காணலாம் சில சந்தர்ப்பங்களில் மிகக் குறைவான IC50 மதிப்புகளைக் காண முடிந்தால் இது லெட் சேர்மங்களாக இருக்கலாம் மேலும் ஏதாவது செய்ய இந்த சேர்மங்களை எடுத்து வேதியியல் குழுக்களாக மாற்றலாம் பின்னர் மீண்டும் IC 50 மதிப்புகளைக் கணிக்க முடியும் மேலும் சேர்மங்களை வடிவமைத்து புதிய செயல்பாடுகளை சிறந்த செயல்பாட்டுடன் அடையாளம் காண முடியுமா என்பதைப் பார்க்கலாம் அதைச் செய்தால் இறுதியாக சோதனைச் சரிபார்ப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட இலக்கைத் தடுக்கும் சாத்தியமான புதிய முன்னணி சேர்மங்களை அடையாளம் காண முடியுமா என்று பார்க்கலாம் தற்போது இது ஒரு புதிய வேதியியல் குழுக்களுடன் இணைக்க முயற்சித்தால் பல சேர்மங்களை வடிவமைக்க முடியும் இப்போது இந்த புதிய சேர்மங்கள் வெவ்வேறு டேட்டாபேஸ்களில் டெபாசிட் செய்யப்பட்டதை விட சிறப்பாக செயல்பட முடியுமா என்பதை சரிபார்க்க இந்த சோதனைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சரிபார்ப்புகளைப் பெற்றவுடன் இன்ஹிபிட்டரி கான்ஸ்டன்ட் IC50 மதிப்புகளைப் பெற்று பின்னர் அடுத்த படிகளுக்குச் சென்று ஒரு குறிப்பிட்ட சேர்மங்களுடன் அடுத்த நிலைகளுக்கு நம்பகமான முடிவுகளைப் மருத்துவ சோதனைகளில் பெற முடியுமா என்று காணலாம் இன்று நாம் சுருக்கமாக எதைப் பற்றி விவாதிக்கிறோம் மாணவர் QSAR இந்த QSAR QSAR என்றால் என்ன மாணவர் குவாண்டிடேட்டிவ் ஸ்டிரக்சுரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் குவாண்டிடேட்டிவ் ஸ்டிரக்சுரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் இதனை எவ்வாறு தொடர்புபடுத்துவது மாணவர் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி மாணவர் டிஸ்க்கிரிப்ட்டார் டிஸ்க்கிரிப்ட்டார்களைப் பொறுத்தவரை பல்வேறு வகையான டிஸ்கிரிப்டார்கள் யாவை மாணவர் 1 D 1 D அல்லது 2 D ஒன்று மூலக்கூறு எடை மற்றும் சில வடிவம் அளவு மற்றும் கனெக்டிவிட்டி அல்லது 3D பலவற்றைப் பெறலாம் இந்த 3D கட்டமைப்போடு சென்றால் தகவல் தர பல்வேறு டிஸ்கிரிப்டார்கள் உள்ளன பின்னர் பல டேட்டாபேஸ்களை வைத்திருக்க முடியும் லிகண்டுகள் தொடர்பான தகவல்களைப் பெற உதவும் பல்வேறு டேட்டாபேஸ்கள் என்ன மாணவர் ChEMBL ChEMBL மாணவர் சிங்க் டேட்டாபேஸ்கள் சிங்க் டேட்டாபேஸ்கள் மாணவர் டிம்பல் டிம்பல் மற்றும் மீதமுள்ள டேட்டாபேஸ்களிலிருந்து நம்பகமான வெவ்வேறு வகையான டேட்டாக்களை பெறலாம் சேர்மங்கள் அல்லது கட்டமைப்புகள் அல்லது செயல்பாடுகள் அல்லது PDB யை எடுத்துக் கொண்டால் போஸைப் பெறலாம் PDB என்றால் என்ன மாணவர் புரதம் புரத டேட்டா வங்கி லிகெண்டுகள் புரதத்துடன் பல அடையாளங்களைக் காணலாம் புரதங்களுடன் இந்த லிகெண்டுகளைப் பார்த்தால் லிகெண்டுகள் புரதங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதையும் செயலில் உள்ள தளங்களைப் பற்றியும் இடைவினைகள் பற்றியும் காணலாம் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் மற்றும் ஹைட்ரஜன் அக்சப்ட்டார்கள் அல்லது ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் பாக்கெட்டுகள் மற்றும் பலவற்றுக்கு இடையேயான எந்தவொரு வடிவ காம்ப்ளிமென்ட்டாரிட்டி அல்லது கெமிக்கல் காம்ப்ளிமென்ட்டாரிட்டி போன்ற தகவல்களை காணலாம் அதன் அடிப்படையில் டிஸ்கிரிப்ட்டார்களை டிரைவ் செய்து பின்னர் சப்ஜெக்ட்டிவ் ஃபீச்சர் தேர்வு அல்லது அப்ஜெக்டிவ் ஃபீச்சர் தேர்வு போன்ற ஃபீச்சர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்ஜெக்டிவ் ஃபீச்சர் எப்படி தேர்வு செய்வது மாணவர் கோரிலேஷன் அல்லது மிகவும் தொடர்புடையதாக இருந்தால் கோரிலேஷன்னை காணலாம் ஒன்றை நிராகரிக்கலாம் சப்ஜெக்ட்டிவ் ஒன்றில் சில பண்புகள் முக்கியம் மாணவர் ஹைட்ரஜன் பிணைப்பு உதாரணத்திற்கு மாணவர் Log P ஹைட்ரஜன் பிணைப்பு log P ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் மற்றும் அக்சப்ட்டார்கள் IC50 டிஸ்கிரிப்டராக வைத்திருக்கலாம் இங்கே QSAR இன் விதிகள் என்ன மாணவர் டேட்டா தொகுப்பு அளவு டிஸ்கிரிப்ட்டார்களுடன் ஒப்பிடும்போது போதுமான டேட்டா உள்ளது குறைந்தது 5 முறைக்கு மேல் செய்யலாம் 10 முறை உகந்தது என்று அறிவுறுத்தப்படுகிறது QSAR இன் பிற விதிகள் என்ன இந்த டேட்டாவின் வேரியபிலிட்டியை இணைக்க வேண்டும் மேலும் ரிப்பீட்டட் டேட்டா தொகுப்புகள் இருக்கக்கூடாது எனவே இந்த விதிகள் அனைத்தையும் இறுதியாகப் பெற வேண்டும் எந்தவொரு உயிரியல் செயல்பாட்டையும் வரையறுக்க 3 முதல் 5 முக்கியமான டிஸ்கிரிப்டார்களுடன் முடிக்க வேண்டும் பல்வேறு வகையான மாடல்களின் உருவாக்கம் வளர்ச்சி மற்றும் சரிபார்ப்புகளைப் பற்றி விவாதித்தோம் அந்த தகவலைப் பயன்படுத்தி முடிந்த புதிய மாடல்களை உருவாக்கலாம் அதிலிருந்து உயிரியல் செயல்பாட்டைக் கணிக்கப் பயன்படுகிற IC50 மதிப்புகள் மூலக்கூறு டிஸ்கிரிப்டார்கள் விளக்கப்படலாம் பின்னர் இந்த லீனியர் அல்லது நான்லீனியர் சமன்பாடுகளை பயன்படுத்தி புதிய சேர்மங்களை அடையாளம் காணலாம் புதிய சேர்மங்கள் கிடைத்தவுடன் இறுதியாக அனைத்து சேர்மங்களும் சோதனை சரிபார்ப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு நல்ல முடிவுகளைப் பெறலாம் பின்னர் அடுத்த நிலை சோதனைகளுக்குச் சென்று மருத்துவ பரிசோதனைகளுக்கு செல்லலாம் இப்போது வரை வெவ்வேறு புரத வரிசைமுறைகள் மற்றும் புரத கட்டமைப்புகள் குறித்த பயோ இன்பர்மேட்டிக்ஸ் ஃபீச்சர்கள் மற்றும் போல்டிங் ஸ்டெபிளிட்டி மற்றும் இன்டராக்சன்கள் மற்றும் கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பு மற்றும் வடிவமைப்பு இன்ஹிபிட்ட்டார்கள் பற்றி விவாதித்தோம் அடுத்த சில வகுப்புகளில் ஒருவித ப்ரோக்ராம்மிங் பற்றி விவாதிக்கலாம் Awk ப்ரோக்ராம்மிங்கில் ஸ்கிரிப்ட்டுக்கு PDB டேட்டா அல்லது எந்த டேட்டாவையும் கையாளவும் டேட்டாபேஸ்கள் பெறவும் அல்லது அதனை மேனிபிளேட் செய்யவும் முடியும் பொதுவாக கிடைக்கக்கூடிய ப்ரோக்ராமிலிருந்து வரும் சிக்கல்களை எவ்வாறு லிட்றச்சரில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் கொண்டு கையாள்வது மேலும் ஸ்டாடிஸ்டிக்கல் முறைகள் மற்றும் மெஷின் லேர்னிங் நுட்பங்கள் மற்றும் கேஸ் ஸ்டடீஸ் ஆகியவற்றைக் கொண்டு எந்தவொரு திட்டத்திலும் முறையாக எவ்வாறு செயல்படுத்துவது இதன் விளைவாக கிடைக்கும் டேட்டாவை எவ்வாறு விளக்குவது மற்றும் பலவற்றை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் உங்கள் அன்பான கவனத்திற்கு நன்றி